மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே இப்போது பொருள் மாறுபாடுகள் தொடர்பாக சில சிக்கல்களைப் பற்றி விவாதிப்போம் மற்றும் வெவ்வேறு மாறுபாடுகளைக் கணக்கிடுவதற்கான வெவ்வேறு அந்த மாறுபாடுகளுக்கான சூத்திரங்களைப் பற்றி அறிந்த பிறகு பொருள் மாறுபாடுகள் இப்போது இந்த மாறுபாடுகளைகடினமான சூழ்நிலைகளில் வெவ்வேறு சிக்கல்களில்வெவ்வேறு மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும்தீர்வுகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைக் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இவை சில சிக்கல்கள் எனவே 3 4 பொருள் மாறுபாடுகளின் சிக்கல்கள் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கும் என்பதை நான் கண்டறிந்தேன் முதல் சிக்கல் மிகவும் எளிதானது அங்கு நாம் மட்டுமே கணக்கிட வேண்டும் எந்த முதல் சிக்கலில்தகவல் கொடுக்கப்பட்டாலும் 3 மாறுபாடுகளை மட்டுமே கணக்கிட முடியும் எனவே 3 கணக்கிடுவோம் ஏனென்றால் கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து அனைத்து 5 மாறுபாடுகளைக் எல்லா நேரங்களும் கணக்கிட தேவையில்லை மொத்த தகவல்கள் கிடைத்தால் அதிகபட்சம் 5 மாறுபாடுகளைசரியாகக் கணக்கிட நம்மால் முடியும் ஆனால் கலவைகள் தொடர்பான தகவல் கிடைக்கவில்லை என்றால் எனவே பொருள் செலவு பயன்பாடு மற்றும் விலைமுதல் மூன்று மாறுபாடுகளை மட்டுமே நீங்கள் கணக்கிடுவீர்கள் மேலும் கலப்பு தகவல்களும் கிடைத்தால் பின்னர் பொருள் செலவு விலை பயன்பாடு பொருள் கலவை மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடுகள் ஆகியவற்றைக் கணக்கிடுவோம் எனவே இந்த விஷயத்தில் முதல் வழக்கு மிகவும் எளிமையான பிரச்சினை மிக எளிமையான வழக்கு இந்த விஷயத்தில் எடுத்துக்காட்டாகஉற்பத்தியில் ஒரு யூனிட் தயாரிப்பதற்குத் தேவையான நிலையான பொருள் பிளாஸ்டிக் இந்தியா லிமிடெட் வரையறுக்கப்பட்ட10 கிலோ மற்றும் ஒரு கிலோ பொருளின் நிலையான விலை ரூபாய் 2 5 என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 2 ரூபாய் மற்றும் 50 பைசா எவ்வாறாயினும் 11500 கிலோ செய்ய பயன்படுத்தப்பட்டது என்பதை செலவு கணக்குகள் பதிவுகள் வெளிப்படுத்துகின்றன உற்பத்திபொருள் விலை 27600 ரூபாய் இதனைக் கொண்டு 1000 X என்கிற பொருள் தயார் செய்யப்பட்டது அதாவது முடிக்கப்பட்ட உற்பத்தியின் 1 அலகு தயாரிக்க நிலையான பொருளின் 10 கிலோ தேவைப்படுகிறது எனவே முடிக்கப்பட்ட உற்பத்தியின் 1 யூனிட்டை உற்பத்தி செய்ய 1 யூனிட் முடிக்கப்பட்ட பொருள் அதாவது தயாரிப்பு எக்ஸ் நீங்கள்நிலையானவிலையில் 10 கிலோ பொருளை வைத்திருக்க வேண்டும் ஒரு கிலோவுக்கு 2 5 ரூபாய் பொருளின்விலையின்உண்மையில் எவ்வளவு பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அது கூறுகிறது பயன்படுத்தப்படும் பொருள் 11 500 கிலோ விலை 27 600 ரூபாய் எனவே மொத்தஎப்படி என்ன உற்பத்தி மொத்த உற்பத்தி x இன் 1 யூனிட் ஆகும் அவை உண்மையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன பொருள் மாறுபாடுகளைக் கணக்கிடுங்கள் எனவே இந்த விஷயத்தில் எடுத்துக்காட்டாக நமக்கு மிகவும் எளிமையான தகவல்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன பல பொருட்கள் பற்றிய தகவல்கள் வழங்கப்படவில்லை பொருள் கலவைகளை குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை பொருள் விளைச்சல் குறித்து எந்த தகவலும் சரியாக கிடைக்கவில்லை எனவே இது மிகவும் எளிமையான தகவல் அதாவது நாம் தயாரிக்க விரும்பும் உற்பத்தியின் 1 அலகு உற்பத்தி செய்வதற்கான தயாரிப்பு x மட்டுமே எங்களுக்கு 10 கிலோ ஒரு பொருள் தேவைப்படுகிறது இது முடிக்கப்பட்ட 1000 தயாரிப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளன ஸ்டாண்டட் விலை ஒரு கிலோவிற்கு இரண்டு ரூபாய் 50 பைசா இதனைக் கொண்டு நாம் மொத்த வேறுபாடுகளை கண்டறிய முடியும் வேறுபாடுகள் என்பது MCV MPV MUV எனவே இந்த MCV MPV MUV மூன்று வேறுபாடுகளை எவ்வாறு கண்டறிவது என்பதற்கு முன்பாக நாம் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை சரியாக எடுத்துக்கொண்டு பின்னர் சூத்திரத்தின் உதவியுடன் கணக்கிட வேண்டும் எனவே ஒரு கிலோ நிலையான விலை என்ன நிலையான விலை ஒரு கிலோ ரூபாய் 2 50 என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதுவே நிலையான பயன்பாடு ஆகும் நிலையான பயன்பாடு ஒரு யூனிட்டுக்கு பயன்படுகிறது நிலையான பயன்பாடு ஒரு யூனிட் X என்ற பொருள் கிடைக்கிறது நிலையான பயன்பாடு ஒரு யூனிட் பொருள் எக்ஸ் தயார் செய்ய 10 கிலோ தேவைப்படுகிறது எனவே நாம் இப்போது நிகர உற்பத்தி அல்லது மொத்த உற்பத்தியை கணக்கிட வேண்டும் மொத்த வெளியீடு 1000 யூனிட்டுகள் மொத்த யூனிட்டுகள் ஆயிரம் எனவே இங்கு நமக்கு நிலையான விலை மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் உண்மை விலை வழங்கப்படவில்லை முதலில் உண்மையான விலை ஒரு கிலோவிற்கு எவ்வளவு அதனைக்கொண்டு உண்மையான விலை எவ்வளவு அதை சூத்திரத்தின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் இங்கே உண்மையான பொருள் உபயோகப்படுத்தப்பட்டது ரூபாய் 27600 இதுவே மொத்த விலை எனவே உண்மையான விலை ஒரு கிலோவிற்கு கண்டறிய மொத்த விலையில் இருந்து வகுக்கப்பட வேண்டும் நாம் மொத்தமாக 11500 கிலோ பொருள் வாங்கி அதனை முழுவதுமாக உபயோகப்படுத்தி இருக்கிறோம் எனவே ஒரு கிலோவின் உண்மையான விலை ரூபாய் 2 மற்றும் 40 பைசா மேலும் நமக்கு சில தகவல்கள் தேவைப்படுகிறது நிலையான விலை ஒரு கிலோவிற்கு எவ்வளவு என்பது நமக்கு தெரியும் நிலையான பயன்பாடு பொருள் எக்ஸ் எவ்வளவு என்பது தெரியும் மொத்த பயன்பாடு நமக்கு 11500 கிலோ அந்த மொத்த பயன்பாட்டுப் பொருள்களின் விலை ரூபாய் 27600 இங்கே நமக்கு உண்மையான விலையின் ஒரு கிலோவுக்கு எவ்வளவு என்று உள்ளீடு செய்யப்பட்டு இருக்கிறது என்ற தகவல் மட்டும் இல்லை இதை கண்டுபிடிக்க வேண்டும் இதுபோன்ற எல்லாத் தகவல்களும் கிடைத்தபின் மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை காண்போம் எனவே வேறுபாடுகளை கணக்கிட வேண்டும் அதற்கு முதலில் வேறுபாடுகளில் மொத்த பொருள்களின் வேறுபாடுகளை கண்டறிய வேண்டும் முதலில் பொருட்களின் விலை வேறுபாடு இதை கண்டறிய என்ன சூத்திரம் பொருளின் நிலையான விலை கழித்தல் பொருளின் உண்மையான விலை இரண்டாவதாக நிலையான செலவு நிலையான செலவு என்பது உண்மையான செலவு ஒரு பொருளை வாங்க ஆகும் செலவு இப்போது உண்மையான செலவை நீங்கள் பார்த்தீர்களானால் உண்மையான செலவு என்பது மொத்தம் உண்மையான அளவான 11500 கிலோ அதன் ஒரு கிலோ விலை இரண்டு ரூபாய் 40 பைசா இதன் விலை 2 40 இதுதான் நமது நிலையான செலவு இதுவே நமது உண்மையான செலவும் ஆகும் எனவே இப்போது நிலையான செலவு என்பது என்ன இதை நீங்கள் பெருக்கும்போது மன்னிக்கவும் இது பத்தாயிரம் அல்ல ஆயிரம் ஆயிரம் யூனிட்டுகள் கொண்டிருக்கும்போது நாம் தயாரித்த பொருட்கள் தேவை 10 கிலோ எனவே இந்த வழக்கில் மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒரு யூனிட்டின் மதிப்பை கணக்கிட வேண்டும் 1000 யூனிட் செய்வதற்கு 10 கிலோ வீதம் ரூபாய் 2 5 பெருகிட வேண்டும் இதிலிருந்து 11500 கிலோ என்பது நமக்கு ஏற்கனவே அறிந்தது அதனுடைய உண்மை நிலை ரூபாய் 2 4 எனவே அதுதான் நமது வெளியீடு எனவே இப்போது நிலையான செலவு என்ன ரூபாய் 25000 இந்த 25000 11500 பெருக்கல் 2 4 இருந்து பெற்றிட வேண்டும் ஏற்கனவே நமக்கு செலவு என்பது 27600 என்பது தெரியும் எனவே பொருள் செலவு வேறுபாடு என்பது என்ன பொருள் செலவு வேறுபாடு என்பது இந்த இடத்தில் ரூபாய் 2500 இந்த 2600 நீங்கள் மைனஸ் என்றோ அல்லது அடைப்புக்குறிக்குள் பொருத்திப் பார்க்கலாம் இது பொருள் செலவு வேறுபாடு ஆகும் இதை நாம் கணக்கில் உள்ளோம் இது மிகவும் சாதாரணமான ஒரு தகவல் மேலும் வெளியீடு என்பது ஆயிரம் யூனிட் ஒரு யூனிட் உண்மையான உள்ளீடு 10 கிலோவிற்கு ஒரு யூனிட் என்பதாகும் எனவே மொத்த உள்ளீடு என்பது பத்தாயிரம் யூனிட்டுகள் ஒரு யூனிட்டின் உண்மை விலை இரண்டு ரூபாய் 50 பைசா இரண்டாவது வழக்கில் நாம் உண்மை விவரம் அறிந்தோம் உண்மையான உள்ளீடு என்பது 11500 கிலோ என்பதாகும் அதனுடைய உண்மையான விலை ரூபாய் 2 40 பைசா எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் உண்மையான தேவை என்பது பத்தாயிரம் கிலோ அதனுடைய விலை இரண்டு ரூபாய் 50 பைசா இதுதான் உண்மை விலை உள்ளீட்டு அளவு உயர்ந்துள்ளது ஆனால் ஒரு யூனிட்டின் விலை குறைந்துள்ளது இருப்பினும் இந்த வேறுபாடு மொத்தத்திலே 2600 ரூபாய் நெகட்டிவ் ஆக உள்ளது செலவு பொருள் செலவு ரூபாய் 2600 அதிகரித்துள்ளது என்பது நிலையான செலவைக் காட்டிலும் அதிகமானது எனவே இந்த வேறுபாடு என்பது எதிரானது அல்லது சாதகம் அற்றது சரி இப்போது முதலில் எல்லா வேறுபாடுகளின் அந்த வேறுபாடு எதனால் வருகிறது என்பதை பற்றியும் கண்டுபிடிப்போம் இப்போது இரண்டாவதான வேறுபாட்டை கணக்கிடுவோம் பொருள் வேறுபாடு பொருள் வேறுபாடு என்பது அதற்கான சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது பொருள் வேறுபாடு என்பது உண்மையான உபயோகம் எனவே உண்மையான உபயோகம் என்பது 11500 கிலோ கிராம் 11500 கிலோ கிராம் என்பது அடைப்புக்குறிக்குள் உள்ளது இப்போது நிலையான விலை என்பது என்ன அது ரூபாய் 2 50 பைசா உண்மையான விலை ரூபாய் 2 40 பைசா எனவே 2 5 கழித்தல் 2 எனவே இதுவே வேறுபாடு இது எவ்வாறு வேறுபாடு எனப்படும் இதன் வேறுபாடு என்பது இப்போது பத்து பைசா அதை நாம் பெருக்கினால் அது ரூபாயாக மாறும் அது 1150 ரூபாய் என வேறுபாடு கொள்ளும் இது சாதகமான அல்லது பாதகமான தா என்பது நிலையான அல்லது உண்மையானது குறைவா என்பதைப் பொறுத்து மாறுபடும் எனவே விலை வேறுபாடு என்பது இங்கே நாம் அளித்துள்ள ரூபாய் 1150 இந்த வேறுபாடு சாதகமாகும் இதை F அடைப்புக்குறிக்குள் விட்டுக்கொள்ளலாம் எனவே விலை வேறுபாடு சாதகமானது ஆனால் செலவு வேறுபாடு என்பது பாதகமாக உள்ளது அதனுடைய காரணம் என்ன என்பதை காண்போம் இதற்கு காரணமான பொருள் உபயோக வேறுபாட்டை கணக்கிடுவோம் அடுத்து பொருள் உபயோக வேறுபாடு இதனுடைய சூத்திரம் என்ன இந்த சூத்திரத்தை பார்த்தோமேயானால் நிலையான விலை ஒரு யூனிட்டிற்கு எவ்வளவு என்றால் ரூபாய் 2 5 இது நிலையான அளவானது அதாவது 10000 யூனிட் கொண்டு பெருகிட வேண்டும் ஆனால் உண்மையான அளவு என்பது 11 ஆயிரத்து 500 கிலோ கிராம் இப்போது வேறுபாடு என்பது பாதகம் ஆக உள்ளது பயன்பாட்டு வேறுபாடு பாதகம் எனவே இங்கு அதிகப்படியான பொருள் உபயோகப்படுத்தியது என்றால் 1500 யூனிட்டுகள் அதை 2 5 பெருகிட வேண்டும் அவ்வாறு பெருக்கினால் வரும் தொகை ரூபாய் 3750 இது பாதகமான வேறுபாடு இப்போது ஒப்பீடு செய்து பார்ப்போம் முதலில் பொருள் செலவிற்கான வேறுபாடு என்பது பொருள்களுக்கான வேறுபாடு கூட்டல் பொருள் செலவுக்கான வேறுபாட்டின் வித்தியாசம் எனவே இங்கு பொருளின் செலவு வேறுபாடு என்பது என்ன பொருள் செலவு என்பது ரூபாய் 2600 எதிர்மறையானது அது பொருள் செலவு வேறுபாடு ரூபாய் 1150 சாதகமானது கூட்டல் 3750 எதிர்மறையானது எனவே கடைசியில் சாதகம் கழித்தல் பாதகம் எனவே ரூபாய் 2600 என்பது பாதகமானது இது 1150 கழித்தல் 3750 என்பதற்கான விடை 2600 பாதகம் எனவே இது சாதகமற்ற இப்போது நமக்கு என்ன வேண்டும் சாதகமா பாதகமா எனவே பொருள் செலவு வேறுபாடு ரூபாய் 2600 பாதகம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் பொருளின் விலை பொருளின் உபயோக வேறுபாடு இரண்டையும் சேர்த்து கணக்கிடும்போது ரூபாய் 2600 என்பது பாதகமாக அல்லது சாதகமாக அமைகிறது இந்த மூன்று வேறுபாடுகளையும் நாம் கணக்கிட்டு நோக்கினாலும் நமக்கு ஒரே மாதிரியான விடைகள் தான் கிடைக்கிறது இதை நாம் சோதித்துப் பார்க்கலாம் மூன்றுவிதமான வேறுபாடுகளை கண்டவுடன் ஒன்றுக்கொன்று சீர்தூக்கிப் பார்க்கலாம் பொருள் செலவு வேறுபாடு என்பது பொருளின் விலை வேறுபாடு கூட்டல் பொருள் உபயோக வேறுபாடு என்பதாகும் மேலும் பொருள் உபயோக வேறுபாடு என்பது பொருள் கலவை வேறுபாடு மற்றும் பொருள் விளைச்சல்வேறுபாடு எனவே ஒருவகையில் பொருள் செலவு வேறுபாடு என்பது பொருள் விலை வேறுபாடு கூட்டல் பொருள் கலவை வேறுபாடு கூட்டல் பொருள் விளைச்சல் வேறுபாடு என்பதாகும் இது உபயோக வேறுபாடு அல்ல விளைச்சல் வேறுபாடு இதை இருபுறங்களில் இருந்தும் நாம் சரி பார்க்கலாம் இப்போது நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி சரியானதா மேலும் நாம் சரியாக கணக்கீடு செய்துள்ளோம் அல்லது எல்லா வேறுபாடுகளையும் சரியாக கணக்கிட்டு உள்ளோமா இந்த வேறுபாடுகள் சாதகமானவையா அல்லது பாதகமானவையா இப்போது அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கலாம் இந்த வழக்கிலே நாம் பொருள் செலவு வேறுபாடு ரூபாய் 2600 பாதகமானது என்று கண்டறிந்துள்ளோம் அதாவது நாம் நிலையான விலையை காட்டிலும் ரூபாய் 2600 அதிகம் வழங்கியுள்ளோம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கான காரணத்தை நாம் கண்டறிய வேண்டும் இதற்கான காரணம் நான் சொன்னது போல செலவு என்பது விலையின் செயல்பாடு மேலும் அளவின் செயல்பாடு விலையின் வேறுபாடு என்பதை கவனித்தீர்களானால் இந்த வேறுபாடு சாதகமானது நேர்மறையான நிலையான விலை எதிர்பார்த்தது 2 5 ஒரு யூனிட்டுக்கு உண்டானது ஒரு யூனிட் வாங்குவதற்கு இது தகுதியுள்ளது ஒரு யூனிட் மூலப்பொருள் அல்லது கொள்முதல் துறை அவர்களுடைய சுதந்திரத்தையும் அவர்களுடைய செயல்பாட்டையும் மேலும் அதிக முயற்சியுடன் அந்தப் பொருளை ரூபாய் 2 4 வாங்கியதால் நமக்கு ஒரு கிலோவிற்கு 10 பைசா சேமிப்பு உண்டாகிறது சரிதானே எனவே வேறுபாடு என்பது சாதகமானது எப்படி என்றால் மொத்தம் வாங்கப்பட்ட 11500 கிலோ பத்து பைசா வீதம் குறைவாக பெற்றுள்ளோம் அதன்மூலம் நமக்கு ரூபாய் 1150 என்ற வேறுபாடு சாதகமாக உள்ளது ஆனால் இந்த சாதகம் நாம் அதிக பொருள் உபயோகிப்பதன் மூலம் ரத்து ஆகியுள்ளது அதிக பொருள் என்பது எதிர்பார்க்கப்பட்ட அல்லது நிலையான அளவு பத்தாயிரம் கிலோ இது ஆயிரம் யூனிட்டுகள் உற்பத்தி செய்ய தேவையானது ஆனால் நாம் 11 ஆயிரத்து 500 கிலோ உபயோகப்படுத்தி உள்ளோம் 11500 கிலோ என்பது நிலையான தேவையைக் காட்டிலும் அதிகம் இதன் பொருள் நாம் 1500 யூனிட்டுகள் அதிகம் உபயோகித்து உள்ளோம் இதுவே 1500 யூனிட்டுகள் அதிகம் உபயோகப் படுத்திய சர்ச்சையை உண்டாக்குகிறது எனவே அதிகப்படியான அளவான 1500 யூனிட் என்பது ஏன் அதிகரித்தது என்ற காரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் பொருளின் விலை 2 5 ஒரு ஒரு கிலோவிற்கு என்பதை 2 4 என்று நாம் கொள்முதல் செய்யும்போது அது தரத்தில் சற்று குறைந்து இருக்கலாம் தரத்தில் குறைந்த பொருள் வெளியீட்டை கொடுக்கும்போது சற்று குறைவாகவே இருக்கும் எனவே கொள்முதல் துறை தனது முயற்சியை பொருளின் குறைவான விலைக்கு வாங்குவதை காட்டிலும் பொருளின் நிலையான விலைக்கு வாங்கியதால் சற்று தரம் குறைந்த பொருளாக கிடைத்தது அதன் விளைவாக அது உற்பத்தியை பாதித்துள்ளது எனவே இப்போது இது யாருடைய தவறு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது தரம் குறைந்த பொருள் நாள் ஏற்பட்டதா அதாவது பொய்யான திறமையை வெளிப்படுத்தி விலையில் பத்து பைசாவை குறைப்பதன் மூலம் அதிகமான விரையம் ஏற்பட்டன உன்னிப்பாக அதிக விரயம் ஏற்பட்டது இந்த எதிர்மறையான வேறுபாடு பொருள் செலவு ரூபாய் 2600 ஏற்படுத்தியது என்று கண்டுபிடித்தோம் தரம் குறைந்த பொருள் வாங்க பட்டதால் பொருள் கொள்முதல் துறை இதற்குப் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் இந்த விடயம் மேலும் அதிகரிப்பதற்கு கொள்முதல் துறை அதனுடைய செயல்பாட்டு துறை ஆகியவை பொறுப்பேற்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்சகட்டமாக வேறுபாடுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொண்டு மேலும் அது அனுமதிக்கப்பட்ட அளவிற்குள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே பொருள் செலவு வேறுபாடு என்கிற இந்த 2600 ரூபாய் நமது அனுமதிக்கப்பட்ட அளவில் உள்ளதா அல்லது அதையும் தாண்டி உள்ளதா என்பதை பார்க்கவேண்டும் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு இருந்தால் அதற்கு ஆராய்ச்சிகள் தேவையில்லை ஆனால் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக இருந்தால் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு பொருள் கொள்முதல் துறை அல்லது செயல்பாட்டு துறை அல்லது உற்பத்தித்துறை இதில் யார் பொறுப்பு என்பதை கவனித்து அதற்கு எதிரான நபரின் மேல் நடவடிக்கை எடுத்து ரூபாய் 2600 அவரிடம் வசூலிக்க வேண்டும் எனவே முதலில் இந்த வேறுபாட்டிற்கான காரணம் அதிக அளவு உபயோகத்தால் ஏற்பட்டது இருந்தபோதிலும் விலை குறைவாக வாங்கப்பட்டது எனவே இதுவே அதன் எதிர்மறையான வேறுபாட்டிற்கான காரணம் இந்த வேறுபாட்டை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சரியா இப்போது மேலும் ஒரு சிக்கலை காண்போம் இந்த சிக்கல் மிகவும் எளிமையானது இதனை சரி செய்வதற்கு சில வேறுபாடுகளை நாம் காண வேண்டும் இந்த சிக்கல் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் இதுவரை ஒரு பொருளே வழங்கப்பட்டது ஆனால் இப்போது மூன்று வகையான பொருட்கள் A B மற்றும் C என்பது இப்போது உண்மை பிரச்சனை என்ன என்பதை பார்ப்போம் உண்மையான பிரச்சினை எக்ஸெல் ப்ராடக்ட் லிமிடெட் என்ற கம்பெனி தனது பயனுள்ளஉற்பத்தி காலத்தில் தரமான செலவை கட்டுப்படுத்த விரும்புகிறது இந்தக் கம்பெனி இப்போது மூன்று மாறுபாடுகளை கண்டறிய விரும்புகிறது அந்த மூன்று மாறுபாடுகள் என்பது பொருள் செலவு மாறுபாடு பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள் பயன்பாடு மாறுபாடு நாம் இப்போது நமக்கு கிடைத்துள்ள விவரங்களின் அடிப்படையில் நிலையான மற்றும் உண்மையான மாறுபாடுகளை கண்டறிய வேண்டும் உள்ளீடு செய்யப்பட்ட பொருள்கள் AB and C இதனுடைய நிலையான யூனிட்டுகள் என்பது முறையே 1010 யூனிட்டுகள் A 410 யூனிட்டுகள் பொருள் B 350 யூனிட்டுகள் பொருள் C இவற்றின் விலைகள் முறையே 1 1 5 மேலும் 2 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு இப்போது நாம் நிலையான தேவை அளவுகளை இந்த விலைகளின் மூலம் கண்டறிய வேண்டும் இப்போது நாம் பொருளே A க்கு பயன்படுத்தப்பட்டது 1080 யூனிட் இது நிலையான தேவை 1010 மேலும் ஒரு ரூபாய்க்கு பதிலாக ரூபாய் 1 2 வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பொருள் B 410 யூனிட்டுகள் தேவை ஆனால் நாம் உபயோகப்படுத்தியது 380 யூனிட்டுகள் இங்கே பொருள் உள்ளீட்டு அளவு குறைந்துள்ளது ஆனால் விலை அதிகரித்துள்ளது அதாவது ஒரு கிலோ 1 5 பதிலாக 1 8 வழங்கப்பட்டுள்ளது பொருள் C நிலையான தேவை 350 கிலோ மற்றும் விலை 2 ரூபாய் ஆனால் உண்மையில் 380 யூனிட்டும் விலை ரூபாய் 1 90 பைசாவும் வழங்கப்பட்டுள்ளது இப்போது வேறுபாடுகளின் தகவல் நமக்கு கிடைத்துள்ளது இந்த வேறுபாடுகளை நாம் பொருளின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் முதலில் பொருள் செலவு வேறுபாடு என்பதை A B மற்றும் C இவற்றின் தனித்தனி அளவுகளை கணக்கிட்ட பின் இந்த மூன்றையும் தொகுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இந்த மூன்று பொருள்களுக்கான விலை மாறுபாடுகளை கண்டுபிடித்து அவற்றையும் தொகுக்க வேண்டும் பின்னர் AB C இவற்றின் பொருள் உபயோக வேறுபாட்டை தனித்தனியே கணக்கிட்டு அவற்றையும் தொகுத்துக் கொள்ள வேண்டும் இப்போது நமக்கு பொருள் செலவு மாறுபாடு பொருள் விலை வேறுபாடு பொருள் உபயோக மாறுபாடு கிடைத்துவிட்டன இதன்மூலம் நமக்கு MCV MPV மற்றும் MUV ஆகிவற்றை கணக்கிட்டு இந்த 3 மாறுபாடுகளும் சாதகமானதா அல்லது பாதகமானதாஅதன் காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் எனவே இந்த சிக்கலைப் பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் நாம் பொருள் செலவு வேறுபாட்டை கணக்கிட வேண்டும் இங்கே பொருள் செலவு வேறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது உதாரணமாக A பொருளின் விலை நிலையான விலை ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு 1010 யூனிட் ஒரு ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளது எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன ரூபாய் 1 எனவே நம்முடைய நிலையான விலை என்ன மீண்டும் ரூபாய் 1010 பின்னர் இதன் உண்மையான விலை என்ன உண்மையான யூனிட்டுகள் 1080 ஆனால் உண்மையான விலை நாம் செலவு செய்தது 1 2 எனவே இது எவ்வளவு வந்துள்ளது என்பதை கண்டுபிடித்து விலை வேறுபாட்டை நாம் கணக்கிட வேண்டும் இந்த வேறுபாடு இப்போது ரூபாயின் மதிப்பில் எவ்வளவு இது அதிக வேறுபாடு என்றால் 1080 யூனிட் பெருக்கல் 1 2 இது ரூபாய் கணக்கில் 1296 அதனால் இப்போது நமக்கு நிலையான செலவு மற்றும் உண்மையான செலவு இரண்டும் கிடைத்துள்ளது இப்போது பொருள் B கான நிலையான செலவு என்ன என்பதைப் பார்ப்போம் பொருள் B கான நிலையான செலவு 418 என்பது ரூபாயின் அளவில் 1 5 ஒரு யூனிட்டுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது அதன் மொத்த விலை என்ன இது ரூபாய் 615 இங்கே 380 யூனிட்டுகள் 1 8 என்று வருவது அதன் மொத்த விலை என்ன உண்மை விலை 684 பொருள் C தற்போது 350 யூனிட்டுகள் இது விலை இரண்டு விதம் நாம் வழங்கிய தொகை ரூபாய் 700 ஆனால் இந்த வழக்கில் இதனுடைய மொத்த யூனிட்டும் 380 380 யூனிட்டுகள் என்பது நமக்கு தகவல் 380 யூனிட்டில் ரூபாய்1 90 பைசா செலவு செய்திருக்கிறோம் இதனுடைய விலை 722 சரிதானே இப்போது இவற்றை தொகுத்து இடுவோம் அப்படி தொகுக்கும் போது மொத்த நிலையான செலவு என்ன என்றால் ரூபாய் 2325 மேலும் அதன் உண்மையான விலை என்றால் ரூபாய் 2702 இப்போது 2702 என்பது பொருளின் செலவு மாறுபாடு இதை நாம் கணக்கிட்டால் ரூபாய் 2325 கழித்தல் ரூபாய் 2702 எனவே இதில் ரூபாய் 377 பாதகமாக அமைந்துள்ளது இதுவே பொருள் செலவில் வேறுபாடு ஆகும் அதேபோன்று இப்போது பொருளின் விலை மாறுபாட்டை கணக்கிடுவோம் மேலும் பொருள் A பொருள் B பொருள் C இவற்றின் விலை மாறுபாட்டை கணக்கிடலாம் விலை மாறுபாடு என்பது மொத்தம் 1080 யூனிட்டுகள் என்பதை விலையான ஒன்று கழித்தல் 1 2 என்பதால் பெருகிட வேண்டும் அப்படி கிடைக்கும் மாறுபாட்டில் விலை ரூபாய் 216 என்பது இப்போது எதிர்மறையாக அல்லது பாதகமாக உள்ளது அதுபோலவே பொருள் B மொத்தம் 380 யூனிட்டுகள் இவற்றை விலை மாறுபடுதல் மூலம் பெருகிட அதாவது ரூபாய் 1 5 கழித்தல் ரூபாய் 1 80 அதாவது முப்பது பைசா வித்தியாசப்படுகிறது இதை 380 உடன் பெருகிட நமக்கு கிடைப்பது ரூபாய் 114 இது பாதகமானது பொருள் C மொத்தம் 380 யூனிட்டுகள் அதன் விலை ரூபாய் 2 கழித்தல் ரூபாய் 1 90 இது 38 ரூபாய் சாதகமாகும் இப்போது இந்த மூன்று வேறுபாட்டையும் கூட்டினால் மொத்தம் ரூபாய் 330 பாதகமானது கழித்தல் 38 சாதகமானது எனவே நிகர பொருள் விலை வேறுபாடு என்பது ரூபாய் 292 பாதகமானது சரிதானே இப்போது பொருள் உபயோக மாறுபாடு பற்றி பேசுவோம் பொருள் உபயோக மாறுபாடு என்பது மேற்கூறிய முறையில் தான் கணக்கிடப்படுகிறது அதாவது 1010 யூனிட் கழித்தல் 1080 யூனிட் இது நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு எனவே இதிலிருந்து நாம் கணக்கிடும்போது ரூபாய் 70 பாதகமாக பொருள A க்கு வந்துள்ளது அதேபோல் பொருள் B க்கு ரூபாய் 1 5 என்பதை 410 பெருகிட வேண்டும் ஆனால் நமக்கு கிடைத்தது 380 யூனிட்டுகள் எனவே இங்கு வேறுபாடு என்பது என்ன இது 410 கழித்தல் 380 ரூபாய் விலை மாறுபாடு மேலும் அளவு மாறுபாடு இதனால் 45 பாதகமாக உள்ளது இப்போது C க்கு பார்ப்போம் விலை 2 ரூபாய் இதை 350 யூனிட் கழித்தல் 380 யூனிட் அதாவது 30 யூனிட் வேறுபாடு பெருக்கல் இரண்டு ரூபாய் சேர்த்து ரூபாய் 60 எனவே மீண்டும் இந்த வேறுபாடுகளை சரிபார்க்க பாதகமாக இரண்டும் சாதகமாக ஒன்றும் வந்துள்ளது இதனால் மொத்த வேறுபாடு கடைசியில் என்ன மொத்த வேறுபாடு 85 பாதமாக வந்துள்ளது சரிதானே இப்போது இவற்றை மறுபடி கணக்கிடலாம் பொருள் செலவு வேறுபாடு என்பது பொருள் விலை வேறுபாடு கூட்டல் பொருள் உபயோக வேறுபாடு பொருள் செலவு வேறுபாடு ரூபாய் 377 என்பது விலை வேறுபாடான ரூபாய் 292 கூட்டல் ரூபாய் 85 சேர்த்துப் பார்க்கும்போது ரூபாய் 377 எனவே 377 என்பது பாதகமானது இவை இரண்டும் சமமானது எனவே பொருள் செலவு வேறுபாடு என்பது பொருள் விலை வேறுபாடு கூட்டல் பொருள் உபயோக வேறுபாடு எனவே இந்த வேறுபாடுகள் பாதகமாகவும் எதிர்மறையாகவும் வந்துள்ளது அதாவது பொருள் செலவு வேறுபாடு எதிர்மறையாக உள்ளது ஏனென்றால் மற்ற இரண்டும் பாதகமாக வந்துள்ளதால் இதுவே இதன் காரணமாகும் எதனால் இந்த இரண்டு வேறுபாடுகள் அதாவது பொருள் வேறுபாடு மற்றும் பொருள் உபயோக வேறுபாடு எதிர்மறையாக வந்ததற்கான காரணம் பொருள் செலவு வேறுபாடு பாதகமாக வந்துள்ளதால் என்பதே சரியானதாகும் எனவே இங்கு நாம் இரண்டு சிக்கல்களை பார்த்துள்ளோம் அவற்றை சரி செய்ய ஒன்று அல்லது இரண்டு அல்லது மேலும் சிக்கல்கள் இருப்பதை கண்டுபிடித்து சரி செய்துள்ளோம் இதை சரி செய்வதற்கான பக்கத்தை அடுத்த வகுப்பில் நேரம் காரணமாக முழுமையாக கற்றுத்தந்து அதை எவ்வாறு மற்ற சிக்கல்களிலிருந்து சரி செய்து மேலும் பல சிக்கல்களை கையாள்வது பொருள் வேறுபாட்டை காணும்போது அதை எப்படி கையாள்வது அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை கண்டறியலாம் எனவே மேலதிகமான சிக்கல்களுடன் பொருள் வேறுபாடுகளை பற்றி நான் அடுத்த வகுப்பில் பேச இருக்கிறேன் நன்றி